இந்த விரிவுரைக்கு வருக கடந்த விரிவுரையில் நாம் பேர்ட் சிபிம் யைப் பார்த்தோம் மற்றும் ப்ரொஜெக்ட்டின் பண்புகள் செயல்பாடுகளின் பல்வேறு பண்புகள் அதன் முக்கியமான பாதை முக்கியமான பணிகள் மற்றும் பலவற்றை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதை நாம் கண்டோம் இந்த சொற்பொழிவில் பேர்டின் புள்ளிவிவர நேர பணிகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் அதைப் பற்றிய ஒரு கண்ணோட்ட யோசனையைப் பார்ப்போம் நாம் விவரங்களுக்குச் செல்ல மாட்டோம் பின்னர் பேர்ட் ப்ரோஜெக்ட்டை பார்ப்போம் வாடிக்கையாளர் ப்ரொஜெக்ட்டின் கால அளவைக் குறைக்க விரும்பினால் ப்ராஜெக்ட் மேனஜர் அதை எப்படிச் செய்வது பின்னர் குழுவை எவ்வாறு நிர்வகிப்பது என பார்ப்போம் இன்றைய தலைப்புகளுடன் ஆரம்பிக்கலாம் இந்த விரிவுரைக்கான திட்டம் பேர்ட் ப்ராஜெக்ட் கிரஷிங் மற்றும் பின்னர் குழுவை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதாகும் பேர்ட் சிபிம்மில் பணி காலம் தீர்மானகரமானது என்று நாம் முன்பு கூறியிருந்தோம் எல்லா பணிகளும் மதிப்பிடப்பட்ட கால அளவைக் கொண்டிருக்கும் ஆனால் பெரும்பாலும் வளர்ச்சி வேலைகளில் விஷயங்கள் நிச்சயமற்றவை மற்றும் பராமரிப்பு போன்ற ஒரு வழக்கமான வேலையில் கால அளவு மிகவும் துல்லியமாக அறியப்படுகிறது ஆனால் ஒரு மேம்பாட்டுப் பணியில் பெரும்பாலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் நடவடிக்கைகளின் சரியான கால அளவை மதிப்பிடுவது கடினம் நடவடிக்கைகளுக்கான புள்ளிவிவர மதிப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட முடியும் அதற்காக பேர்ட்டை பயன்படுத்தலாம் இங்கே செயல்பாட்டு காலம் நிச்சயமற்றது மற்றும் செயல்பாட்டு காலங்களில் வேறுபாடுகள் உள்ளன பேர்ட்டில் நிகழ்தகவு மாறுபாடுகளைக் கையாள முடியும் ஒவ்வொரு செயலுக்கும் மூன்று நேர மதிப்பீடுகள் வழங்கப்படுகின்றன நாம் மூன்று மதிப்பீடுகளைப் பார்ப்போம் அதன் அடிப்படையில் பல்வேறு ப்ரொஜெக்ட்டின் பராமீட்டர்ஸ் மற்றும் முக்கியமான பாதை மற்றும் பல தீர்மானிக்கப்படுகின்றன நடவடிக்கைகளுக்கான மூன்று நிகழ்தகவு நேர மதிப்பீடுகள் 'm' மற்றும் பெரும்பாலும் நேரத்தால் குறிக்கப்படுகின்றன எல்லாம் சரியாகிவிடும் என்று கொடுக்கப்பட்ட ஆப்டிமிஸ்டிக் டைம் ஒரு குறுகிய காலத்தில் முடிக்கப்படும் பணி அது மிகக் குறுகிய நேரம் பின்னர் நமக்கு b உள்ளது இது பேசிமெஸ்டிக் டைம் அதாவது விஷயங்கள் செயல்படவில்லை என்றால் தடைகள் தோன்றக்கூடும் அதாவது b செயல்பாட்டிற்கு இது ஒர்ஸ்ட் கேஸ் டைம் b என்பது ஒர்ஸ்ட் கேஸ் மிக மோசமான a என்பது ஆப்டிமிஸ்டிக் மற்றும் m என்பது ஃப்ரீகுவன்ட் டைம் அதன் அடிப்படையில் பணி எஸ்டிமேட் டைம் ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் வேரியன்ஸ் ஆல் வழங்கப்படுகிறது இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பரமேட்டர்ஸின் அடிப்படையில் பேர்ட் சிபிமின் அனுமானம் நாம் பயன்படுத்திய வழியைப் போலவே பயன்படுத்தப்படுகிறது நான் முன்பு கூறியது போல் ப்ரொஜெக்ட் நேரங்களின் ஸ்டாடிஸ்டிக்கல் கணக்கீட்டில் நாம் ஆழமாக செல்ல மாட்டோம் ஆனால் பல கருவிகள் உள்ளன இவற்றை எளிதாக பேர்ட் சிபிம் மற்றும் பேர்ட் ஆல் செய்ய முடியும் ஏராளமான கருவிகள் உள்ளன பல ஓபன் சோர்ஸ் மற்றும் சில விலைக் கருவிகள் ஆனால் நாம் பயன்படுத்திய சில கருவிகள் எளிதாக பதிவிறக்கம் செய்யப்படலாம் அவை மிகக் குறைந்த இடத்தை எடுக்கும் மற்றும் அர்த்தமுள்ள நல்ல கருவி கான்ட் ப்ராஜெக்ட் ஆகும் அது ஒரு பணியாக இருந்தால் கான்ட் ப்ராஜெக்டை பொதுவாக டெஸ்க்டாப் ஸ்டாண்டலோன் மெஷீனில் ப்ராஜெக்ட் மனேஜரால் தனியாகப் பயன்படுத்த முடியும் ஆனால் குழுவில் பல உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களின் பணி பண்புகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் இன்புட்டை வழங்குதல் மற்றும் பலவற்றை ஆராய விரும்பினால்ரெட்மைன் என்பது ஒரு கருவியாகும் இது மீண்டும் ஓபன் சோர்ஸ் ஆகும் ரெட்மைனில் காண்ட் ப்ராஜெக்ட் ஒரு சர்வரில் இயங்குகிறது மற்றும் பல பயனர்கள் மற்றும் வெவ்வேறு கம்ப்யூட்டர்கள் இருக்கலாம் அதேசமயம் காண்ட் ப்ராஜெக்ட் மிகவும் எளிமையான கருவியாகும் பயனர் கையேடு கூட தேவையில்லை அதைப் பயன்படுத்தி இப்போதே தொடங்கலாம் ப்ரொஜெக்ட்டின் பண்புகள் தானாக கணக்கிடப்படுகின்றன நீங்கள் உள்ளீடு செய்யும் போது முக்கியமான பாதை காட்டப்படும் நிச்சயமாக இன்னும் பல கருவிகள் உள்ளன இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இந்த கருவிகளில் சிலவற்றை டவுன்லோட் செய்து அதைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு கருவியுடன் பழகினால் மற்ற கருவிகளைப் பயன்படுத்துவது மிகவும் எளிதானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது ப்ரொஜக்ட் கிராஷிங்கைப் பார்ப்போம் இது மேனேஜர் குறிப்பிட்ட நேரத்தில் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினையாகும் 6 மாதங்கள் என்று சொல்லலாம் பின்னர் 6 மாதங்கள் மிக நீளமானது என்று வாடிக்கையாளர் கூறுகிறார் இதை 5 மாதங்களில் செய்ய முடியுமா பின்னர் ப்ரொஜக்ட் மேனேஜர் என்ன செய்வார் ப்ரொஜக்ட் மேனேஜர் ப்ரொஜக்ட் காலத்தை குறைக்க முயற்சிக்கிறார் இது ப்ரொஜக்ட் செயலிழப்பு என்று அழைக்கப்படுகிறது டாஸ்க் நெட்வொர்க்கில் மிக நீண்ட பாதை முக்கியமான பாதை என்று நாம் ஏற்கனவே விவாதித்தோம் ப்ரொஜக்ட் கால அளவைக் குறைக்க முக்கியமான பாதைக்கான நேரத்தை நாம் குறைக்க வேண்டும் ஆனால் ஒரு முக்கியமான பாதைக்கான மொத்த கால அளவைக் குறைக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய பிற முக்கியமான பாதைகள் இருப்பதைக் காண்போம் ஆனால் முக்கியமான பாதையில் தோன்றும் முக்கியமான பணிகளின் கால அளவை ப்ரொஜக்ட் மேனேஜர் எவ்வாறு குறைப்பார் நிச்சயமாக அதிக ஆதாரங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு டெஸ்டர் ஒரு பணியை சோதித்தால் பின்னர் கூடுதல் டெஸ்டர்களை வரிசைப்படுத்தலாம் கோடிங் குறியீட்டு முறை கூடுதல் டெஸ்டர்களை வரிசைப்படுத்தக்கூடும் ஒரு பணிக்கு அதிக ஆதாரங்களை ஒதுக்குவதன் மூலம் முக்கியமான பணியின் காலத்தை குறைக்க முடியும் ஆனால் முக்கியமாக எடுத்துக்கொள்ளும் பணி என்ன தேவைப்பட்டால் 6 மாத திட்டத்தில் 15 நாட்கள் குறைப்பு என்று கூறினால் எந்த முக்கியமான பணியை மேற்கொள்ள வேண்டும் ப்ராஜெக்ட் கிராஷிங்கை எளிய அணுகுமுறையால் நாம் அதைச் செய்யலாம் முதலாவதாக முக்கியமான பாதையை நாம் அடையாளம் காண வேண்டும் பின்னர் முக்கியமான பாதையில் உள்ள அனைத்து முக்கியமான பணிகளையும் பார்த்து பின்னர் ஒவ்வொரு பணியையும் முக்கியமான பாதையில் விரைவுபடுத்த ஒரு நாளைக்கு தேவையான செலவைக் கண்டறிய வேண்டும் பின்னர் விரைவுபடுத்துவதற்கான மலிவான பணியை அடையாளம் கண்டு பின்னர் படிப்படியாகக் குறைக்கலாம் ஆனால் ஒரு நாள் அல்லது 2 நாள் 3 நாள் போன்றவற்றைக் குறைக்கும்போது முக்கியமான பாதை மாறுகிறது என்பதைக் காண்போம் கிரிட்டிக்கல் பாத் 6 மாதங்கள் மற்றும் 5 மாதங்கள் 25 நாட்கள் ஆகும்போது இது கிரிட்டிக்கல் பாத் ஆக இருக்காது முக்கியமானதாக இருக்கும் மற்றொரு கிரிட்டிக்கல் பாத் ஆக இருக்கலாம் பின்னர் நாம் தற்போதைய கிரிட்டிக்கல் பாத்தை குறைக்க வேண்டும் மேலும் குறைப்பு சாத்தியமில்லை அல்லது இலக்கு அடையும் வரை இந்த நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் கிரஷ்ஷிங் நிகழ்வுக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு கொடுக்க A B C D ஆகிய நான்கு பணிகளைக் கொண்ட மிக எளிய ப்ரொஜெக்ட் சொல்லலாம் பணி காலம் 10 10 20 மற்றும் 8 சிவப்பு நிறத்தில் இங்கே காட்டப்பட்டுள்ள கிரிட்டிக்கல் பாத்தை நாம் எளிதாகக் காணலாம் இதன் காலம் 40 அதாவது A B C என்பது 40 வாரங்களுடன் கிரிட்டிக்கல் பாத் ஆகும் ப்ரொஜக்ட் மேனேஜருக்கு கூடுதல் தகவல் தேவை இங்கு கூடுதல் ஆதாரங்களை பயன்படுத்த எவ்வளவு செலவாகும் 'A' செயலிழப்பு செலவு 500 ரூபாய் ஆனால் இது அதிகபட்சம் 2 வாரங்களாக குறைக்கப்படலாம் 8 வாரங்களுக்குள் இதைச் செய்ய முடியாது பணி 'B' வாரத்திற்கு 1800 செலவாகும் ஆனால் பின்னர் அதை 3 வாரங்கள் குறைக்கலாம் சி பணிக்கு 2000 என்பது வாரத்திற்கு ஒரு செலவு மற்றும் அதை 2 வாரங்கள் மட்டுமே குறைக்க முடியும் மற்றும் பணி டி வாரத்திற்கு 2500 ஆகும் மேலும் இது 2 வாரங்களால் குறைக்கப்படலாம் வெளிப்படையாக ப்ரொஜக்ட் மேனேஜர் முதலில் A ஐ 1 நாள் குறைக்க தேர்வு செய்வார் A 9 B 10 மற்றும் C 20 ஆகிறது கிரிட்டிக்கல் பாத் 39 ஆகிறது ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் 1 நாள் குறைந்து மொத்தம் 500 செலவாகும் மற்றும் கிரிட்டிக்கல் பாத் மாறாது ஏனென்றால் மற்ற கிரிட்டிக்கல் பாத் 38 இப்போது அதை இன்னும் 1 நாள் குறைக்கும்போது கிரிட்டிக்கல் பாத் 38 ஆகிறது ஆனால் மற்ற பாதை 36 ஆகிறது எனவே இன்னும் கிரிட்டிக்கல் பாத் மாறாது குறைக்க அடுத்த பணி 18 மன்னிக்கவும் பி மற்றும் செலவு 1800 இப்போது அதை 1 ஆகக் குறைப்போம் கிரிட்டிக்கல் பாத் 8 பிளஸ் 9 பிளஸ் 20 ஆகிறது மற்றும் 37 இன்னும் முக்கியமான பாதையாகவே உள்ளது மேலும் ப்ராஜெக்ட் டியூரேஷன் 37 ஆக குறைகிறது மேலும் இதை இன்னும் ஒன்றாக குறைக்கும்போது அது 36 ஆகிறது இப்போது இரண்டு முக்கியமான பாதைகள் உள்ளன இரண்டையும் நாம் குறைக்க வேண்டும் இதை குறைப்பதால் ப்ராஜெக்ட் டியூரேஷன் குறையாது நீங்கள் டி யையும் குறைக்க வேண்டும் ப்ராஜெக்ட் டியூரேஷன் அளவைக் குறைக்க அல்லது ப்ராஜெக்ட்கிராஷிங்கை குறைக்க ப்ரொஜெக்ட்டின் மனேஜரால் r எடுக்கப்படும் அடிப்படை அணுகுமுறை இதுதான் 'A' முடிந்தவரை குறைக்கப்படுகிறது ஏனெனில் இது குறைப்பதற்கான மலிவான பணி மற்றும் ஒரு கால அளவு 8 ஆகிறது கிரிட்டிகள் பாத் 38 ஆகிறது ப்ராஜெக்ட் டியூரேஷன் இப்போது 38 ஆகவும் துணை கிரிட்டிகள் பாத் 36 ஆகவும் உள்ளது இப்போது குழு நிர்வாகத்தின் தலைப்பைப் பார்ப்போம் குழு நிர்வாகத்தை ப்ரொஜக்ட் மேனேஜர் எவ்வாறு செய்கிறார் ப்ரொஜக்ட் குழுவை நிர்வகிக்க ப்ரொஜக்ட் மேனேஜர் தினசரி முயற்சியில் ஈடுபட வேண்டும் குழு உறுப்பினரின் செயல்திறனை ஒரு நாளில் இருந்து தினசரி அடிப்படையில் கண்காணிக்க வேண்டும் குழு உறுப்பினர்களின் செயல்திறனை மேம்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவக்கூடிய கருத்துக்களை வழங்கவும் குழு உறுப்பினர்களிடையே பிரச்சினைகள் மற்றும் மோதல்கள் இருந்தால் இவை தீர்க்கப்பட வேண்டும் இதனால் ஒட்டுமொத்த ப்ரொஜெக்ட்டின் செயல்திறன் மேம்படும் கடந்த நூற்றாண்டில் செய்யப்பட்ட சில கோட்பாடுகள் மற்றும் கூர் நோக்கு குறித்து ப்ரொஜக்ட் மேனேஜர் அறிந்திருக்க வேண்டும் இவை இப்போது கூட பொருந்தக்கூடிய மிக அடிப்படையான முடிவுகளாக இருக்கலாம் அதனால்தான் ப்ரொஜக்ட் மேனேஜர் இதை அறிந்திருக்க வேண்டும் ஒன்று ஹாவ்த்தோர்ன் எபெக்ட் 1920 க்கு திரும்பிச் செல்லுங்கள் சிகாகோவின் மேற்கு மின்சாரத்தில் உள்ள ஹாவ்த்தோர்ன் ஆலையில் தொடர் சோதனைகள் நடத்தப்பட்டன லைட்டிங் நிலைமைகள் மேம்படும்போது அணியின் செயல்திறன் எவ்வாறு மாறுகிறது என்பது இங்கே நடந்த யோசனை அதிக விளக்குகள் சேர்க்கப்பட்டன இது மிகவும் பிரகாசமான அறையாக மாற்றப்பட்டது விளக்குகள் குறைக்கப்பட்டன சார்பியல் இருண்டதாக மாறியது ஆனால் பின்னர் ஆச்சரியமான அப்செர்வஷன் என்னவென்றால் இந்த விஷயம் உண்மையில் பல தொழிலாளர்கள் முன்னிலையில் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது ஆனால் தெளிவாக அடையாளம் காணப்பட்ட ஒன்று என்னவென்றால் ஒளி அளவுகள் உயர்த்தப்பட்டதா அல்லது குறைக்கப்பட்டதா என்பதைப் பொருட்படுத்தாமல் உற்பத்தித்திறன் எப்போதுமே அதிகரித்தது ஆச்சரியமாக ஒளி நிலை அவ்வளவு முக்கியமல்ல என்பது மட்டுமல்லாமல் இரண்டு நிகழ்வுகளுக்கும் ஒளி அளவுகள் உயர்த்தப்பட்டதா அல்லது குறைக்கப்பட்டதா என்பதையும் ஆச்சரியப்படுத்துகிறது உற்பத்தித்திறன் அதிகரித்தது இதற்கு என்ன காரணம் தொழிலாளர்கள் கண்காணிப்பில் இருந்ததால் அவர்களின் உற்பத்தித்திறன் அளவிடப்படுகிறது என்று முடிவு செய்யப்பட்டது அவர்கள் கவனம் செலுத்தினர் அதுதான் உற்பத்தித்திறனை அதிகரிக்கும் ஹாவ்தோர்ன் விளைவின் முடிவு அது தொழிலாளர்களுக்கு கவனம் செலுத்தப்பட்டால் மற்றும் மனேஜர் கூர்ந்து கவனித்தால் அவர்களின் உற்பத்தித்திறன் அதிகரிக்கும் ஒரு குழுவில் ஆர்வம் காட்டுவது உற்பத்தித்திறனை அதிகரித்தது மேனேஜர் ப்ராஜெக்ட்டை Manager project செய்ய சிறந்த நபர்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது பெல்பின் அவர் தகுதியான மற்றும் பொருத்தமான வேட்பாளர்களை வேறுபடுத்தினார் தகுதியானவர்கள் சரியான தகுதி பெற்றவர்கள் மற்றும் பொருத்தமான வேட்பாளர்கள் தான் இந்த வேலையைச் செய்ய முடியும் தகுதியான வேட்பாளர் பொருத்தமானவராக இருக்கக்கூடாது மற்றும் தகுதியற்ற வேட்பாளர் இருக்கலாம் அவருக்கு சரியான தகுதி இல்லையென்றால் உண்மையில் பொருத்தமான வேட்பாளராக இருக்கலாம் ஆனால் ஆபத்து என்னவென்றால் தகுதியற்ற ஆனால் தகுதியற்ற ஒருவரை மன்னிக்கவும் கல்வித் தகுதியின்படி வேட்பாளர் தகுதி பெறுவதற்கு பிற தேவைகள் தேவை ஆனால் ப்ரொஜெக்ட்டுக்கு இது பொருத்தமானதல்ல ப்ரொஜெக்ட் பாதிக்கப்படுகிறது மற்றும் வேட்பாளர் பாதிக்கப்படுகிறார் அது யாருக்கும் உதவாது ஆனால் சிறந்த சந்தர்ப்பங்கள் என்னவென்றால் பொருத்தமான ஆனால் தகுதியற்ற ஒருவரை வேலைக்கு அமர்த்துவது அவர்கள் சரியான கல்வித் தகுதி இல்லாததால் அவர்கள் மலிவாக இருப்பார்கள் அவர்கள் பணியில் இருப்பார்கள் அவர்கள் உந்துதல் பெறுவார்கள் எனவே தகுதியற்ற ஆனால் பொருத்தமான ஒருவரை வேலைக்கு அமர்த்த இது சிறந்த வழக்கு ஆனால் அதை எவ்வாறு அடையாளம் காண்பது அது ஒரு பிரச்சினை ஆர்கனைசேஷனின் ஆரம்ப எண்ணங்களில் ஒன்று ஃபிரடெரிக் டெய்லரால் வழங்கப்பட்டது நீண்ட காலத்திற்கு முன்பு அவர் வேலைக்கு சிறந்த நபர்களைத் தேர்ந்தெடுக்க பரிந்துரைத்தார் பின்னர் சிறந்த முறையில் அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள் பின்னர் முடிக்கப்பட்ட வேலைகளின் அடிப்படையில் நிதி சலுகைகளை வழங்குங்கள் நிச்சயமாக இது ஒரு சாப்ட்வேர் வேலைக்கான உற்பத்தி வேலைக்காக இருந்தது இது முடிக்கப்பட்ட வேலைகளின் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சரியாக வரையறுக்கப்படவில்லை ஆனால் இன்னும் அவர் உண்மையிலேயே எதைக் குறிக்கிறார் என்பதைப் பார்ப்போம் வேலைக்கு சிறந்த நபர்களைத் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறந்த முறைகளில் அறிவுறுத்துங்கள் மற்றும் நிதி ஊக்கத்தொகை உண்மையில் உள்ளுணர்வைக் கொடுக்கும் ஆனால் பின்னர் மெக் கிரகர் இரண்டு கோட்பாடுகளை முன்வைத்தார் கோட்பாடு X கோயெர்ஷ்ன் டைரெக்ஷ்ன் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை தேவை இல்லை கோயெர்ஷ்ன் டைரெக்ஷ்ன் மற்றும் பணியில் உள்ளவர்களைக் கட்டுப்படுத்துதல் தேவை மேனேஜர் தொழிலாளியைக் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் தொழிலாளர்கள் தாங்களாகவே வேலை செய்யாததால் வேலையைச் செய்யுமாறு அவர்களை நெருக்கமாகக் கண்காணிக்க வேண்டும் அவர்கள் வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள் எனவே மேனேஜர் கட்டாய நுட்பங்களைக் கொண்டிருக்க வேண்டும் மக்களைக் கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் Y தியரியில் மேனேஜர் தங்கள் தொழிலாளர்கள் வேலை செய்ய விரும்புகிறார்கள் என்று கருதுகிறார் வேலை செய்யும் போது ஓய்வெடுப்பது அல்லது விளையாடுவது இயற்கையானது அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இவை மேனேஜர் பணிபுரியும் இரண்டு வெவ்வேறு வழிகள் X' தியரியின் அடிப்படையில் மக்கள் எப்போதும் ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் உந்துதல் பெறவில்லை அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் திட்டினால் தவிர அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்று மேனேஜர் கருதுகிறார் Y தியரியில் மேனேஜர் தங்கள் தொழிலாளர்கள் திறமையானவர்கள் என்று கருதுகிறார் அவர்கள் வேலை செய்ய விரும்புகிறார்கள் நீங்கள் ஒரு குழுவை மேனேஜர் இல்லாத நாள் பார்த்தால் மேனேஜரின் வகை என்ன என்பதைக் கண்டறிவது மிகவும் எளிதாக இருக்கும் மேனேஜர் வரவில்லை என்று எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் கண்டால் அதாவது 'X' தியரியில் மேனேஜர் வேலை செய்யக்கூடாது என்று இருக்கும் மக்களை ஊக்குவிக்கிறார்கள் அவர் அவர்களை வேலை செய்யச் சொல்ல வேண்டும் தியரி Y இல் மேனேஜர் இல்லாதபோது கூட தொழிலாளர்கள் வழக்கம் போல் வேலை செய்கிறார்கள் நீங்கள் அவரை ஒரு தியரி Y மேனேஜர் என்று நினைக்கலாம் ஆனால் சாப்ட்வேர் டெவலப்பர்களுக்கு சில சிறப்பு பண்புகள் உள்ளன அவை ஒரு நல்ல வேலையைச் செய்கின்றன ஏனெனில் இது ஒரு நல்ல டெவலப்பரை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதற்கான குறிப்பை நமக்குத் தரும் மிகவும் பழைய ஆய்வில் 1968 ஆம் ஆண்டில் ஒரே நிரலை முடிக்க வெவ்வேறு புரோகிராமர்கள் எடுக்கும் நேரத்தின் வேறுபாடு 1 முதல் 25 வரை மாறுபடும் சில நிரல்கள் ஒரு நிரலைக் குறியிட 1 மணிநேரம் எடுக்கும் மற்ற புரோகிராமர் 25 மணிநேரம் எடுக்கும் இவை ஒரே அமைப்பால் பயன்படுத்தப்படுகின்றன எனவே புரோகிராமர்களின் புலமை நிலை பரவலாக வேறுபடுகிறது இது 1968 ஆம் ஆண்டின் ஆய்வின் முடிவாக இருந்தது வெளிப்படையாக இதைத் தேர்ந்தெடுக்கும் போது அர்த்தப்படுத்தலாம் ஒரு நல்ல குறியீட்டாளர் யார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் குறியீடுகள் மிக வேகமாக நல்ல குறியீட்டை எழுதுகின்றன ஆனால் இப்போதெல்லாம் சாப்ட்வேர் மேம்பாடு என்பது குறியீட்டு முறை மட்டுமல்ல என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் குறியீட்டு முறை என்பது செயல்பாட்டின் ஒரு சிறிய பகுதி 1968 இல் இருக்கலாம் நிரல் எழுத்தில் குறியீட்டு முறை ஒரு முக்கிய செயல்பாடாக இருந்தது ஆனால் இப்போது குறியீட்டு முறை ஒரு சாப்ட்வேர் பொறியாளரின் செயல்பாட்டின் ஒரு சிறிய பகுதியாகும் எடுத்துக்காட்டாக எந்த மறுபயன்பாட்டு நூலகங்களைப் பயன்படுத்த வேண்டும் எந்த கருவிகளைப் பயன்படுத்த வேண்டும் என்பதைக் கண்டறிதல் எனவே நிச்சயமாக சோதனை வடிவமைப்பு தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் பல எனவே இந்த ஆய்வு ஒரு குறிகாட்டியாகும் ஆனால் காலங்கள் மாறிவிட்டன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது எங்களிடம் குறியீட்டு முறை மட்டுமல்ல பிற செயல்பாடுகளும் உள்ளன ஆனால் ஒரு ப்ரொஜெக்ட்டில் வெவ்வேறு பொறியியலாளர்களின் திறனில் பரந்த மாறுபாடு இருக்கும் இதை இன்னும் விளக்கலாம் ப்ரொஜெக்ட்டுக்கு உதவக்கூடிய சரியான நபர்களைத் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல டெவலப்பர் யார் என்பதை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் ஆரம்பகால ஆய்வில் ஒன்று கணிதத்தில் நல்லவர்கள் என்று கண்டறியப்பட்டது அவர்கள் நல்ல சாப்ட்வேர் டெவெலப்மென்ட் ஸ்கீல்ஸ்களைக் கொண்டிருந்தனர் ஆனால் பின்னர் இது அவ்வாறு இருக்காது என்று கண்டறியப்பட்டது மற்றொரு ஆய்வில் சாப்ட்வேர் உருவாக்குநர்கள் மற்ற தொழிலாளர்களை விட குறைவான நேசமானவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தகவல் தொழில்நுட்பத் தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த சமூக வேறுபாட்டையும் காணவில்லை ஒருவேளை ஆய்வு முடிந்ததும் புரோகிராமர் முக்கிய செயல்பாடாக இருந்த குறியீட்டை எழுத வேண்டியிருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் குறிப்பிடுகையில் சாப்ட்வேர் டெவெலப்மென்டுக்கு வேறு பல செயல்பாடுகள் உள்ளன இதன் விளைவாக டெவலப்பர்கள் இப்போது ஒரு பரந்த பங்கைக் கொண்டுள்ளனர் மேலும் அவை சமூகமாக இருக்க வேண்டும் இந்த சொற்பொழிவில் நாங்கள் கிட்டத்தட்ட நேரத்தின் முடிவில் இருக்கிறோம் நாங்கள் இங்கே நிறுத்திவிடுவோம் அடுத்த சொற்பொழிவில் தொடருவோம்